அனைவருக்கும் வணக்கம் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த எனது பாடத்திட்டத்திற்கு மீண்டும் வரவேற்கிறேன் இது ஐஐடி கான்பூரைச் சேர்ந்தது நான் மனிதநேயம் மற்றும் சமூக அறிவியல் துறையைச் சேர்ந்த ரவி சந்திரன் இது NPTEL MOOC பாடத்திட்டத்தின் வடிவத்தில் உங்களுக்கு வழங்கப்படுகிறது இது கடைசி வாரம் வாரம் எண் 8 கடைசி தொகுதி மற்றும் கடைசி விரிவுரை எனவே நான் கடைசி சொற்பொழிவு என்று சொன்ன தருணத்தில் நேற்று இதைத் தொடங்கியது போல் உள்ளது பின்னர் 8 வாரங்கள் இவ்வளவு விரைவாக கடந்துவிட்டன பின்னர் சுமார் 48 விரிவுரைகள் மிகவும் வெற்றிகரமாகவும் மிகவும் திறம்படவும் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருந்தன என்ற உண்மையை உணர்ந்து நான் கொஞ்சம் உணர்ச்சிவசப்படுகிறேன் மேலும் அதிகமாக உணர்கிறேன் நாம் கடைசி சொற்பொழிவில் இருக்கிறோம் கடைசி சொற்பொழிவில் எனக்கு என்ன எண்ணங்கள் உள்ளன இந்த பாடத்திட்டத்தை நாம் முடிக்கப் போகிறோம் மனித உறவுகளின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கைத் திறன்களை வளர்ப்பதற்கும் குறிப்பாக நம்பிக்கை மற்றும் ஒருமைப்பாட்டை வளர்ப்பதற்கும் இன்னும் சில பொதுவான ஆலோசனைகளை வழங்குவதைத் தவிர வேறு என்ன இருக்கிறது என்று நான் நினைத்தேன் இதைத் தொடங்குவதற்கு முன் நமது முந்தைய விரிவுரைக்குத் திரும்பிச் செல்கிறேன் ஏழாவது தொகுதி அதில் நான் வாசிப்புக் கலையில் கவனம் செலுத்தி பயனுள்ள வாசிப்புக்கான சில நுட்பங்களை உங்களுக்குக் கற்பித்தேன் முன்னோட்டம் மற்றும் மாதிரியுடன் தொடங்கி பயனுள்ள வாசிப்பைச் செய்ய உதவும் சில மிக முக்கியமான நுட்பங்களில் நான் குறிப்பாக கவனம் செலுத்தினேன் முன்கணிப்பு நீங்கள் படிக்க விரும்பாதவற்றை அகற்றவும் நீங்கள் படிக்க விரும்பும் ஒன்றைத் தேர்ந்தெடுக்கவும் உதவுகிறது எனவே நீங்கள் குறிப்பாக நீண்ட பாடங்கள் இருந்தால் மற்றும் நீங்கள் படிக்க நேரம் இல்லை என்றால் முடியும் எனவே முதல் இரண்டு பத்திகளை மட்டுமே படித்து மீதமுள்ள பத்திகளின் முதல் மற்றும் கடைசி வாக்கியங்களை மட்டுமே படித்து கடைசி இரண்டு பத்திகளை மட்டுமே படிக்கும் நுட்பத்தைப் பின்பற்றுங்கள் ஆனால் பிற முன்னோட்ட சாத்தியக்கூறுகளிலிருந்து சில பொதுவான தகவல்களையும் நீங்கள் சேகரிக்கிறீர்கள் அதாவது பின் மடிப்பு மற்றும் புத்தகத்தில் எழுதப்பட்ட விமர்சன மதிப்புரைகள் பற்றிய சிறிய சிறிய தகவல்கள் பின்னர் நான் ஸ்கிம்மிங் பற்றி பேசினேன் ஸ்கிம்மிங் என்பது மிக விரைவாக முக்கிய வார்த்தைகளைப் பார்த்து அவற்றை அடையாளம் காண முயற்சிப்பது வழக்கமாக முக்கிய வார்த்தைகள் மேற்பூச்சு வாக்கியங்களில் மறைக்கப்படுகின்றன சில நேரங்களில் அவை முக்கிய வார்த்தைகளாகும் நீங்கள் அதை அகற்றினால் முழு வாக்கியமும் விழும் அது எந்த அர்த்தத்தையும் கொடுக்காது செய்தித்தாள்கள் பத்திரிகைகள் பயண சிற்றேடுகள் அல்லது ஏதேனும் லேசான வாசிப்பு பொருட்கள் அல்லது நீங்கள் லேசாக படிக்க விரும்பும் எந்தவொரு புத்தகத்தையும் படிக்க ஸ்கிம்மிங் மிகவும் உதவியாக இருக்கும் மேலும் அந்த ஸ்கிம்மிங்கின் சுருக்கம் என்ன என்பதைப் புரிந்துகொள்ள உதவுகிறது சில புள்ளிவிவரங்கள் அல்லது பெயர்கள் அல்லது சில தேதிகள் அல்லது சில நேரம் அல்லது சில வயது அல்லது ஆண்டு போன்ற குறிப்பிட்ட தகவல்களைக் கண்டறிய நீங்கள் ஒரு உரையை விரைவாகப் படிக்க விரும்பினால் ஸ்கேனிங் உங்களுக்கு உதவும் எனவே ஸ்கேனிங் அதை மிக விரைவாக செய்ய உதவும் நான் உங்களுக்குக் கற்பித்த அடுத்த முக்கியமான வாசிப்பு நுட்பம் நீங்கள் படிக்கும்போது கிளஸ்டரிங் பற்றியது ஏனென்றால் நம்மில் பெரும்பாலோர் வார்த்தைக்கு வார்த்தை வாசிப்பதன் மூலமோ அல்லது எழுத்துக்கூட்டி வாசிப்பதன் மூலமோ மிகவும் அழுகிய முறையில் வாசிப்பதை வளர்த்துக் கொண்டோம் மேலும் இந்த பழக்கத்தின் காரணமாக நமது வாசிப்பு விரைவாக முன்னேற அனுமதிக்கவில்லை நம் கண்களைப் பயன்படுத்த முயற்சிப்பதன் மூலம் இந்த பழக்கத்தை நாம் கொல்ல வேண்டும் குழுக்களாக வார்த்தைகளை ஈர்க்க வேண்டும் இப்போது நீங்கள் அதைச் செய்ய முடிந்தால் நான் உங்களுக்கு சில விளக்கப்பட எடுத்துக்காட்டுகளை வழங்கியது போல் குழுக்களில் உள்ள சொற்களை ஈர்க்க முடியும் இது நீங்கள் படிக்க முயற்சிக்கும் எதையும் விரைவாகவும் முழுமையாகவும் புரிந்துகொள்ள உதவும் அது கடினமாகவோ எளிதாகவோ இருந்தாலும் சரி நீளமாகவோ சுருக்கமாகவோ இருந்தாலும் சரி இருப்பினும் நீங்கள் உண்மையில் ஒரு தொழில்முறை வாசகராக மாற மாட்டீர்கள் குறைந்தபட்சம் நீங்கள் படிக்கும் சில நாவல்களிலோ அல்லது நீங்கள் படிக்கும் சில தீவிரமான தத்துவ புத்தகங்களிலோ நெருக்கமான வாசிப்பைப் பற்றி ஏதாவது செய்ய முயற்சிக்காவிட்டால் நீங்கள் மிகவும் சக்திவாய்ந்த வாசகராக மாற மாட்டீர்கள் தகவல் மற்றும் அறிவை சேகரிப்பதற்காக மட்டும் அல்ல பாராட்டுக்காக படிக்க வேண்டும் ஏப்ரல் மாதம் மிகவும் கொடூரமான மாதம் என்று டி எலியட்டின் ஒரு வரி உள்ளது இப்போது அவரது புகழ்பெற்ற கவிதையான வேஸ்ட்லாண்ட் இதன் முதல் வரி ஒரு நெருங்கிய வாசகருக்கு வசந்தமாக இருக்க வேண்டிய ஏப்ரல் பின்னர் பறவைகள் ஒவ்வொரு பூக்களும் அவை அனைத்தும் முழுமையாக மலர்ந்துள்ளன இது ஏன் கொடூரமான மாதம் என்று அவர் கூறுகிறார் எனவே இது மேலும் சிந்திக்க உங்களுக்கு அதிக வாய்ப்பை அளிக்கிறது மேலும் அவர் உலகப் போர்களின் போது நடந்த ஒன்றை சித்தரிக்க முயற்சிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் பின்னர் அவர் அதன் பின்விளைவுகளைக் கொண்டுவர முயற்சிக்கிறார் எனவே ஏப்ரல் கூட பின்னர் கலக்கிறது அவர் ஆசையுடன் இருக்கும் நினைவகம் இருப்பதாக கூறுகிறார் எனவே இறந்த மற்றும் போய்விட்ட மக்கள் பின்னர் அதிலிருந்து வேர்கள் வெளியே வருகின்றன எனவே இந்த அடக்கம் மற்றும் பின்னர் உயிர்த்தெழுதல் உள்ளது எனவே இந்த வகையான கருப்பொருள் வெளியே கொண்டு வரப்படுகிறது எனவே அவர் தனது கவிதையை முதல் வாக்கியத்திலேயே கூறத் தொடங்குகிறார் 1984 இல் ஜார்ஜ் ஆர்வெல் எனவே நாவலின் தொடக்கத்தில் கடிகாரம் பதின்மூன்றை அடிக்கும் இப்போது பன்னிரண்டுக்கு பதிலாக பதின்மூன்று அடிப்பது உடனடியாக நம் கவனத்தை நினைவூட்டும் ஒன்று நீங்கள் ஆழமாக சிந்திக்கும்போது அது பன்னிரண்டுக்கு பதிலாக பதின்மூன்று அடிப்பது ஏன் பின்னர் நீங்கள் உரையை மேலும் பார்க்கும்போது பதின்மூன்று கடல்சார் இராணுவ மண்டலங்களில் மட்டுமே நிகழ்கிறது என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் அங்கு அவர்கள் இந்த கடிகாரத்தை பதின்மூன்று பதினான்கு பதினைந்து என பயன்படுத்துகிறார்கள் எனவே இப்போது ஒரு மணி அல்லது ஒரு ஏ எம் அல்ல பி எம் என்று சொல்வதற்குப் பதிலாக இராணுவம் இந்த வகையான கடிகாரத்தைப் பயன்படுத்தும் போது மட்டுமே முதல் வரியிலேயே எழுத்தாளர் எனது நாவலில் இருந்து சர்வாதிகார அமைப்பை எதிர்பாருங்கள் என்பதைக் குறிக்க முயற்சிக்கிறார் இது சர்வாதிகார சமூகத்தைப் பற்றியது இது முற்றிலும் இராணுவ அமைப்பால் ஆதிக்கம் செலுத்தும் மற்றும் பேச்சு சுதந்திரம் இல்லாத ஒரு சமூகத்தைப் பற்றியது இப்போது பதின்மூன்று என்ற வார்த்தையின் மூலம் அவர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் எனவே உள் மற்றும் ஆழமான அர்த்தங்களுக்குச் செல்வதற்கு அதன் அர்த்தத்தை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் நெருக்கமான வாசிப்பைச் செய்ய வேண்டும் உண்மையில் ஆரம்பத்தில் நெருக்கமான வாசிப்பைச் செய்வதற்காக நீங்கள் படிக்க விரும்பும் இந்த புத்தகங்களில் சிலவற்றில் கிடைக்கும் விமர்சனப் பொருட்களையும் நீங்கள் படிக்கலாம் நீங்கள் முதலில் விமர்சனப் பொருட்களைப் படித்து இந்த நாவல்களுக்குச் செல்லுங்கள் அல்லது நாவல்களைப் படித்து பின்னர் மெடீரியல்களை படிக்கவும் இது உங்கள் வாசிப்பை மேம்படுத்தும் பின்னர் இந்த இலக்கியம் அல்லது தத்துவப் பொருட்களைப் பாராட்டுவதற்கான உங்கள் திறனை அதிகரிக்கும் அதன் முடிவில் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான போதை பழக்கத்தை வளர்க்க விரும்பினால் அது வாசிப்புக்கானதாக இருக்க வேண்டும் என்று நான் பரிந்துரைத்தேன் எனவே இருபத்து நான்கு பெருக்கல் ஏழு வரை எதையாவது படியுங்கள் ஆனால் ஒரு நாளில் குறைந்தது மூன்று மணி நேரம் வாசிப்பதில் கவனம் செலுத்துங்கள் எனவே அது உங்களை உண்மையில் ஒரு அறிவார்ந்த புத்திசாலி நபராகவும் கற்றறிந்த நபராகவும் அறிஞராகவும் உயரடுக்கு அறிஞராகவும் மாற்றப் போகிறது எனவே இந்த வாசிப்பு பழக்கத்தை உருவாக்க முயற்சிக்கவும் டிவி உங்களுக்கு உதவப் போவதில்லை அல்லது வீடியோவில் எதையும் பார்ப்பது உங்களுக்கு உதவப் போவதில்லை இந்த நிகழ்ச்சியை கூட நாங்கள் வீடியோவில் வழங்குகிறோம் ஏனெனில் தூரத்தை அகற்றுவதற்காக ஆனால் வெறுமனே பேசுகையில் நீங்கள் மேலும் கற்றுக்கொள்வீர்கள் எனவே நீங்கள் உங்கள் சொந்த வேகத்தில் தொடர்புடைய தலைப்புகளைப் படிக்க முடிந்தால் நாங்கள் இதை மிகவும் சுயமாகக் கொண்ட வீடியோக்களாக மாற்றியிருந்தாலும் இதைத் தவிர இதில் திருப்தி அடைய வேண்டாம் எதையும் படிக்க ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ள முயற்சிக்கவும் முடிவில் நான் விட்டுச் சென்ற அடுத்த பொன்னான விதி என்னவென்றால் நீங்கள் படிக்கத் தொடங்கும் எதையும் நீங்கள் ஆர்வமாகப் படித்தால் அதை முடிக்க முயற்சிக்கவும் எனவே அதை நடுவில் விடாதீர்கள் எனவே இது வெற்றிக்கான மற்றொரு திறவுகோலாகும் இது வாசிப்பு பற்றியது இது நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய மிக அடிப்படையான திறனாகும் பின்னர் அதை மேம்படுத்தவும் திறம்பட பயன்படுத்தவும் வேண்டும் இது உங்கள் பிற மென்மையான திறன்களை மேம்படுத்துவதற்காக எழுதுவது கேட்பது போன்ற தகவல்தொடர்புகளுடன் மீண்டும் தொடர்புடையது இப்போது முந்தையதைப் பற்றி மனித உறவுகளில் எனது கவனம் இருக்கும் இந்த தொகுதியைப் பார்ப்போம் இங்கே நான் முன்பு தொடங்கிய சில புள்ளிகளை நீங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆனால் மனித உறவுகளின் வேறு சில அம்சங்களை நான் முன்னிலைப்படுத்த விரும்புகிறேன் மனித உறவுகள்தான் உங்கள் வெற்றிக்கும் தோல்விக்கும் பங்களிக்கப் போகின்றன என்று ஆரம்பத்தில் நான் உங்களிடம் சொன்னேன் உங்களைச் சுற்றியுள்ளவர்களே உங்களுக்கு வெற்றியைத் தருவார்கள் உங்களைச் சுற்றியுள்ளவர்களே உங்கள் தோல்விக்கு பங்களிக்கிறார்கள் உங்கள் மகிழ்ச்சி அல்லது துக்கம் இரண்டும் மனித உறவுகளால் பங்களிக்கப்படுகின்றன எந்த வருத்தமும் இல்லாமல் மிகவும் இணக்கமான வாழ்க்கையை வாழ்வது அல்லது தற்கொலை செய்ய முடிவு செய்வது கூட உங்கள் மனித உறவுகளைப் பொறுத்தது உங்கள் மனித உறவு தோல்வியடையும் தருணம் எனவே திருமண உறவுகளில் தற்கொலை செய்து கொள்ள நினைத்தால் மக்கள் விவாகரத்து செய்கிறார்கள் இப்போது மனித உறவுகளைப் பொறுத்தவரை அனைத்தும் தோல்வியடைந்துவிட்டன எனவே இதைப் பராமரிப்பது மிகவும் முக்கியம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நல்ல மனித உறவுகளைப் பராமரிக்க உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு பொன்னான விதி என்னவென்றால் மற்றவர்களால் பொதுவாக மற்றவர்கள் எப்படி உங்களை நடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படியே மற்றவர்களையும் நடத்த வேண்டும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே மற்றவர்கள் உங்களை மதிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் அவர்களை மதிக்க வேண்டும் மற்றவர்கள் உங்களை நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் அவர்களை நேசிக்க வேண்டும் மற்றவர்கள் உங்களிடம் அனுதாபம் காட்ட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் அனுதாபம் காட்ட வேண்டும் நீங்கள் இரக்கம் காட்ட வேண்டும் எனவே முக்கியமான சூழ்நிலைகளில் மற்றவர்கள் உங்களுக்கு உதவ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் முதலில் உதவியை வழங்க வேண்டும் எனவே இது மனித உறவுகளில் செயல்படும் பரஸ்பர காரணம் மற்றும் விளைவு வகையான விஷயம் மற்றும் எப்போதும் மற்றவர்களை நகண்ணியத்துடன் நடத்தவும் மற்றவர்கள் உங்களை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவர்கள் உங்கள் சுயமரியாதைக்கு தீங்கு விளைவிப்பதை நீங்கள் விரும்பவில்லை என்றால் மற்றவர்களுக்கும் அதையே கொடுங்கள் எந்தவொரு உறவுகளிலும் அதிகாரப் போராட்டங்களைக் கொண்டுவர வேண்டாம் அப்படி கொண்டுவந்தால் அது ஒரு வெற்றி இழப்பு சூழ்நிலைக்கு வழிவகுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவேண்டும் பின்னர் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று நினைத்தால் மனித உறவுகளில் நீங்கள் எப்போதும் தோல்வியடைவீர்கள் நீங்கள் உங்கள் முதலாளியை வென்றீர்கள் என்று நினைத்தால் ஆனால் நீங்கள் மீண்டும் உங்கள் வேலையை இழக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் மனைவியை வென்றுவிட்டீர்கள் என்று நினைத்தால் அது விவாகரத்துக்கு வழிவகுக்கும் உங்கள் மகன் அல்லது மகளை மீண்டும் வென்றீர்கள் என்று நீங்கள் நினைத்தால் அது மேலும் தகவல்தொடர்பு இடைவெளி மற்றும் உறவுகள் முறிவுக்கு வழிவகுக்கும் எனவே மனித உறவுகளின் அடிப்படையில் இது வெற்றி வெற்றியாக இருக்க வேண்டும் எனவே அதிகாரப் போராட்டங்களைப் பயன்படுத்த வேண்டாம் நீங்கள் சக்தியைப் பயன்படுத்த வேண்டும் என்றால் ஜான் ஆஸ்டன் என்ன சொல்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சக்தி என்பது நல்ல விஷயங்களை செய்யும் திறன் நீங்கள் ஒரு சக்திவாய்ந்த நிலையில் இருந்தால் சில நேரங்களில் அந்த நிலையே உங்களுக்கு சில சக்தியைத் தருகிறது நீங்கள் ஒரு மூத்த மாணவராக இருந்தால் அந்த பதவி உங்களுக்கு அதிகாரத்தைத் தருகிறது நீங்கள் ஒரு கணவராக இருந்தால் அது உங்களுக்கு அதிகாரத்தைத் தருகிறது நீங்கள் ஒரு மனைவியாக இருந்தால் அதுவும் உங்களுக்கு சக்தியை தருகிறது நீங்கள் ஒரு தாயாக இருந்தால் அது உங்களுக்கு சக்தியை தருகிறது இப்போது உங்களைச் சுற்றியுள்ளவர்களுக்கு அதிகாரம் அளிக்க இந்த சக்தியைப் பயன்படுத்துங்கள் எனவே நீங்கள் உயர் மட்ட படிநிலையில் இருந்தால் ஆதரவை வழங்குவதில் கீழ் மட்டத்தில் இருப்பவர்களை கட்டமைக்க முயற்சிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் பெரும்பாலும் ஆண் பெண் உறவைப் பொறுத்தவரை நம்பிக்கை கட்டமைக்கப்படுவதில்லை எனவே அது பல பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கிறது ஆணும் பெண்ணும் ஒரே வீட்டில் கணவன் மனைவியாக வாழ முடிவு செய்தால் இரகசியங்கள் வைக்கப்படுகின்றன மொபைல் போன்களில் ரகசியங்கள் வைக்கப்படுகின்றன எனவே கணவரால் மனைவியின் தொலைபேசியைப் பார்க்க முடியாது மற்றும் வைஸ் வெர்சா நிதி பரிவர்த்தனைகள் ஒருவருக்கொருவர் மற்றவரிடமிருந்து இருவரும் தங்களுக்குத் தேவைப்படும் போதெல்லாம் அதைப் பயன்படுத்தக்கூடிய பொதுவான இடத்தில் பணம் வைக்கப்படுவதில்லை உங்கள் பணம் என் பணம் வருகிறது நீங்கள் உங்கள் பணத்தைப் பயன்படுத்துங்கள் அதற்காக நான் எனது பணத்தைப் பயன்படுத்துவேன் அந்த விலையுயர்ந்த பரிசை வாங்க நான் என் பணத்தைப் பயன்படுத்தும்போது என்னிடம் கேட்க நீங்கள் யார் அதைச் செய்ய என்னைத் தடுக்க நீங்கள் யார் எனவே இந்த வகையான பேச்சு வரும் தருணத்தில் அது பொதுவாக நம்பிக்கையில் கட்டமைக்கப்பட வேண்டிய ஒன்று எனவே உராய்வு வரும் உண்மையில் இந்த உறவுகளில் மீண்டும் உறவு நிலையானதா இல்லையா என்பதைச் சரிபார்க்க முக்கிய வழிகளில் ஒன்று அவர்கள் பணத்தைப் பற்றி எப்படிப் பேசுகிறார்கள் பணத்துடன் அவர்கள் எப்படி சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்பதைப் பார்ப்பது தந்தையின் அல்லது தந்தையின் பாக்கெட்டில் அல்லது தாயின் கைப்பையில் இருந்து குழந்தைகள் பணத்தை திருடாத இடத்தில் பணத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியுமா குழந்தைகள் ஏமாற்றுவதில்லை அல்லது மனைவி கணவரின் பாக்கெட்டில் இருந்து பணம் எடுக்கவில்லை அல்லது மனைவிக்கு ஏடிஎம் பின்னை கொடுக்க கணவர் பயப்படுகிறார் இப்போது இவை நம்பிக்கையின் நிலைகள் இப்போது நீங்கள் நம்பிக்கையை உருவாக்க விரும்பினால் நீங்கள் நம்ப வேண்டும் பின்னர் நம்பிக்கை என்பது நீங்கள் முதலில் கொடுக்க வேண்டிய ஒன்று நீங்கள் நம்பகமானவராக இருக்க வேண்டும் இதனால் நீங்கள் உண்மையில் மற்ற நபரையும் நம்பகமானவராக மாற்ற முடியும் இது பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் நடக்க வேண்டும் எனவே அவர்கள் ஒருவருக்கொருவர் நம்ப வேண்டும் பெற்றோர்கள் சில விஷயங்களை சிறந்த நோக்கத்துடன் செய்கிறார்கள் என்பதை குழந்தைகள் உணர வேண்டும் பெற்றோர்கள் குழந்தைகள் தவறுகள் செய்ய மாட்டார்கள் என்பதை உணர வேண்டும் மேலும் அவர்கள் தங்கள் சந்தேகங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு பதிலாக நெறிமுறை ரீதியாக சரியானவர்களாக இருக்கலாம் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான உறவு மீண்டும் நம்பிக்கையின் அடிப்படையில் பராமரிக்கப்பட வேண்டும் மேலாளர் மற்றும் தொழிலாளர்கள் மேலாளர் மற்றும் தொழிலாளர்கள் என இரு தரப்பினரும் நம்பிக்கையைக் கட்டியெழுப்புவது மிகவும் முக்கியம் அதனுடன் நீங்கள் ஒருமைப்பாட்டை பராமரிக்கவும் முயற்சிக்க வேண்டும் நேர்மை என்பது உங்கள் குணத்துடன் தொடர்புடையது விஷயங்களை தார்மீக ரீதியாக சரியான தவறான உங்கள் உணர்ச்சி நுண்ணறிவுடன் தொடர்புடைய உங்கள் திறனுடன் தொடர்புடையது இது உங்கள் ஆன்மீக திறனுடன் தொடர்புடையது பணம் இழக்கப்படும்போது அல்லது செல்வம் இழக்கப்படும்போது எதுவும் இழக்கப்படாது ஏனெனில் நீங்கள் எப்போதும் செல்வத்தை மீண்டும் பெற முடியும் என்று கூறப்படுகிறது ஆனால் ஆரோக்கியத்தை இழக்கும்போது ஏதோ ஒன்று இழக்கப்படுகிறது பண்பை இழக்கும்போது எல்லாம் இழக்கப்படுகிறது பண்பை கட்டியெழுப்ப அந்த பண்பை நேர்மையுடன் கட்டியெழுப்புவதற்கும் அதில் நம்பிக்கையைச் சேர்ப்பதற்கும் சில நேரங்களில் பல ஆண்டுகள் ஆகும் உறவைக் கட்டியெழுப்ப 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் ஆகும் பின்னர் அதை நேர்மையுடனும் நம்பிக்கையுடனும் கட்டியெழுப்பலாம் ஆனால் நீங்கள் அதை நொடியில் உடைக்கலாம் எனவே ஒருமைப்பாட்டைக் கட்டியெழுப்பும் போது அது தன்மை மற்றும் கொள்கைகளின் அடிப்படையில் தார்மீக ஆரோக்கியத்தைக் குறிக்கிறது ஆனால் நீங்கள் பின்பற்றாத ஒன்றை ஒருபோதும் பிரசங்கிக்க வேண்டாம் நீங்கள் வீட்டில் குடித்துக்கொண்டோ அல்லது வெளியில் குடித்துக்கொண்டோ இருந்தால் உங்கள் குழந்தைகளிடமோ அல்லது உங்கள் மனைவியிடமோ குடிக்கக் கூடாது என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அது ஒரு மோசமான விஷயம் என்று உங்களுக்குத் தெரியும் ஆனால் நீங்கள் உங்களுக்காகவே செய்கிறீர்கள் நீங்கள் புகைபிடிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் புகைபிடிப்பதை நிறுத்த யாரிடமும் சொல்ல முடியாது மகாத்மா காந்தியுடன் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவிருக்கிறது அது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அம்மா காந்தியிடம் சென்று தனது மகன் நிறைய இனிப்புகள் சாப்பிடுவதாகக் கூறினார் நீங்கள் கூறினால் அவன் விட்டுவிடுவான் என்று அம்மா கூறினாள் எனவே காந்தி அவளிடம் 3 நாட்களுக்குப் பிறகு வர முடியுமா என்று கூறினார் எனவே அவள் சரி என்று சொன்னாள் அவள் 3 நாட்களுக்குப் பிறகு வந்தாள் பின்னர் காந்தி தயவுசெய்து அதிகப்படியான இனிப்புகளை சாப்பிடுவதை நிறுத்து என்று கூறினார் இது உனக்கு நல்லதல்ல சர்க்கரை நல்லதல்ல எனவே மகன் சரி என்று சொன்னான் ஆனால் தாய் ஆச்சரியப்பட்டார் இதை நீங்கள் 3 நாட்களுக்கு முன்பே கூறியிருக்கலாம் என்று அவர் காந்திஜியிடம் கேட்டார் நீங்கள் இப்போது சொல்லும் எளிய விஷயத்தைச் சொல்ல இந்த 3 நாட்கள் நேரத்தை ஏன் எடுத்துக் கொண்டீர்கள் எனவே 3 நாட்களுக்கு முன்பு எனக்கு இனிப்புகள் பிடிக்கும் என்று காந்திஜி கூறினார் என்னால் இனிப்புகளை தவிர்க்க முடியவில்லை நான் நிறைய சர்க்கரை எடுத்துக் கொண்டிருந்தேன் இதை நான் அவனிடம் சொல்வதற்கு முன்பு எனது பண்பை வலுப்படுத்த விரும்பினேன் இந்த இனிப்புகளை சாப்பிடுவதை என்னால் நிறுத்த முடியுமா என்று முயற்சிக்க விரும்பினேன் இப்போது குறைந்தது 3 நாட்களாவது நான் முற்றிலும் நிறுத்திவிட்டேன் நிறுத்திவிட்டேன் அவன் அதை சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும் என்று அவனிடம் சொல்ல எனக்கு தார்மீக வலிமை உள்ளது ஒருமைப்பாடு எவ்வாறு கட்டமைக்கப்படுகிறது என்பதைப் பாருங்கள் இது கொள்கைகள் மற்றும் தன்மை தார்மீக நிலைத்தன்மை ஆகியவற்றில் கட்டமைக்கப்பட்டுள்ளது அவை அனைத்தும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன நீங்கள் பிரசங்கிக்காதபோது நீங்கள் பின்பற்றாதது என்ன யாராவது நல்லதைச் செய்ய வேண்டும் என்று நீங்கள் உண்மையிலேயே விரும்பினால் நீங்கள் அதைச் செய்யுங்கள் பின்னர் நீங்கள் யாரிடமும் சொல்ல வேண்டியதில்லை எனவே நீங்கள் முன்மாதிரியாக இருங்கள் பின்னர் மக்கள் ஈர்க்கப்படுவார்கள் எனவே ஒரு உதாரணத்தை அமைக்க இது சிறந்த வழியாகும் இந்த நம்பிக்கையையும் ஒருமைப்பாட்டையும் நீங்கள் வளர்த்துக் கட்டியெழுப்ப முயற்சித்தவுடன் அதை எவ்வாறு நிலைநிறுத்துவது இது மிகவும் கடினமாகத் தெரிகிறது ஆனால் அது சாத்தியமற்றது அல்ல மேலும் சில விதிமுறைகளை மனதில் கொள்ளுங்கள் பல ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட ஒருவரின் நம்பிக்கையை ஒருபோதும் உடைக்காதீர்கள் நீங்கள் ஒரு நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்களோ இல்லையோ நிறுவனம் நல்லெண்ணத்தை வளர்த்துக் கொள்கிறது நீங்கள் ஒரு குடும்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்களோ நீங்கள் நண்பர்களைப் பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்களோ நீங்கள் சக குழுக்களில் இருந்தாலும் நீங்கள் சில சக ஊழியர்களைப் பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்களோ பல ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட ஒருவரின் நம்பிக்கையை ஒருபோதும் உடைக்காதீர்கள் நீங்கள் எந்த பணம் எந்த நன்மை பெற்றாலும் நம்பிக்கையை உடைப்பது மதிப்புக்குரியது அல்ல ஏனென்றால் நீங்கள் நம்பிக்கையை உடைக்கும்போது நீங்கள் அந்த நபரை சேதப்படுத்துவது மட்டுமல்லாமல் மனச்சோர்வை ஏற்படுத்துவது நீங்கள் ஏஏமாறச் செய்வது மட்டுமல்லாமல் அந்த நபருக்கு விரக்தியை ஏற்படுத்துகிறீர்கள் அந்த நபரை வருத்தப்படுத்துகிறீர்கள் நீங்கள் அந்த நபரை காயப்படுத்துவது மட்டுமல்ல ஆனால் இறுதியில் உங்களுக்குள் ஏதோ குறைகிறது என்பதை நீங்கள் உணருவீர்கள் அது உங்களைக் குறைத்துவிட்டது உங்கள் சொந்த எதிர்பார்ப்புகளில் நீங்கள் வீழ்ச்சியடைகிறீர்கள் அந்த மரியாதை அளவு குறைந்துவிட்டது நீங்கள் ஒரு தவறு செய்துவிட்டீர்கள் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் பின்னர் திருத்தங்களைச் செய்ய வழி இல்லை நீங்கள் உங்களால் முடிந்ததைச் செய்ய முயற்சிக்கிறீர்கள் அதனால்தான் மனக்கிளர்ச்சி தருணங்களில் ஒருவரை நீங்கள் கைவிடக்கூடாது மனக்கிளர்ச்சியுடன் நீங்கள் ஏதோ ஒன்றினால் கவர்ந்து இழுக்கப்படுகிறீர்கள் நீங்கள் ஏதாவது செய்ய விரும்புகிறீர்கள் நீங்கள் ஒரு நம்பிக்கையை உருவாக்கிய ஒருவரை வீழ்த்துவதற்கான செலவில் செய்யக்கூடாது நினைவில் கொள்ளுங்கள் நான் முன்பு கூறியது போல் சூழ்நிலை உங்களை உருவாக்காது சூழ்நிலையின் காரணமாக நான் பாதிக்கப்பட்டேன் என்று நீங்கள் கூற முடியாது சூழ்நிலை உண்மையில் உங்களை வெளிப்படுத்துகிறது இது முக்கியமான தருணங்களில் உங்களுக்குள் உள்ள உள்நிலையைக் கொண்டுவருகிறது அதனால்தான் நேர்காணல்களில் அவர்களுக்கு இந்த சூழ்நிலை எதிர்வினை சோதனை உள்ளது அவர்கள் உங்களை மன அழுத்தத்தில் ஆழ்த்துவார்கள் அவர்கள் மிகவும் கடினமான சூழ்நிலையை உருவாக்குவார்கள் இதன் மூலம் நீங்கள் சிறந்த அல்லது மோசமானவற்றைக் கொண்டு வர முடியும் எனவே சூழ்நிலை ஒரு முரண்பாடான முறையில் நீங்கள் செய்யாத அசாதாரண முறையில் செயல்பட உங்களை கட்டாயப்படுத்தும் போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் குறிப்பாக நீங்கள் ஒருவரைக் காட்டிக்கொடுக்க முடிவு செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒருவரை நியாயமற்ற முறையில் நடத்த முடிவு செய்கிறீர்கள் என்றால் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த நபர் உங்களுக்கு அவ்வாறே செய்வாரா என்று நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த நபர் உங்களுக்கும் அவ்வாறே செய்வார் என்றால் ஒரு வகையில் நீங்கள் அவ்வாறு செய்வது நியாயமானது இருப்பினும் நீங்கள் இன்னும் ஒரு நொண்டி சாக்குப்போக்கைக் கொண்டிருக்கலாம் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த நபர் உங்களிடம் அந்த வழியில் எதிர்வினையாற்றப் போவதில்லை என்பது உங்களுக்கு 200 சதவீதம் உறுதியாகத் தெரிந்தால் நீங்கள் இப்போது எதிர்வினையாற்றப் போகிறீர்கள் அந்த நபருக்கு அந்த தகுதியற்ற சிகிச்சையை வழங்குவதில் நீங்கள் முற்றிலும் நியாயமற்றவர் அது உங்களை விட்டுவிடப் போவதில்லை ஏனென்றால் அந்த நேரத்தில் அந்த நபர் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார் நீங்கள் உண்மையில் அதை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் குற்றம் மற்றும் தண்டனையில் ஃபியோடர் தஸ்தயேவ்ஸ்கி இது மனித ஒடுக்குமுறை மற்றும் அடக்குமுறை பற்றிய மிகவும் சுவாரஸ்யமான வெளிப்பாடாகும் எனவே மற்றொரு தீய நபரால் சித்திரவதை செய்யப்படும் ஒரு அப்பாவி நபர் இருக்கிறார் ஆனால் தாக்கப்பட்ட சித்திரவதை செய்யப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த அப்பாவி நபர் இந்த பையன் ஏன் என்னை அடிக்கிறான் என்று தனது மனதில் நினைக்கிறார் பின்னர் நான் உதவியற்றவனாக இருக்கிறேன் எனக்கு உதவ யாரும் இல்லை நான் பாதிக்கப்படக்கூடிய தருணத்தில் அவர் என்னைத் தாக்குகிறார் என்று நினைக்கும் போது கூட அவர் சொல்லும் எண்ணமே பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளின் அடிப்படையில் ஒடுக்க முயற்சிக்கும் மற்ற நபருக்கு தீங்கு விளைவிக்கும் என்று ஆசிரியர் கூறுகிறார் எனவே அதை மனதில் கொள்ளுங்கள் ஒட்டுமொத்த மனித இயல்பு என்னவென்றால் மக்கள் தாராளமாக இருப்பார்கள் மக்கள் விஷயங்களை மறந்துவிடுவார்கள் ஆனால் நீங்கள் அவர்களுக்காக செய்த தவறுகளை அவர்களால் ஒருபோதும் மன்னிக்க முடியாது எனவே அவர்கள் கூட இணைத்துக் கொள்ளலாம் பின்னர் அவர்கள் அதைத் தொடரலாம் எனவே சில தவறான செயல்களைச் செய்வதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக நம்பிக்கை மற்றும் ஒருமைப்பாட்டுடன் தொடர்புடைய உறவுகளின் அடிப்படையில் மீண்டும் நினைவில் கொள்ளுங்கள் பொருட்களை ஓட்ட வைப்பதற்கான க்விக் பிக்ஸ் போல வாழக்கையில் ஒரு க்விக் பிக்ஸ் இல்லை அங்கு கூட உடைந்த இதயங்களைத் தவிர எல்லாவற்றையும் சரிசெய்ய முடியும் என்று எழுதப்படும் இது அவர்களுக்கு விளம்பரமாகும் எனவே உடைந்த இதயங்கள் மற்றும் குறிப்பாக நீங்கள் அதற்கு பொறுப்பாக இருந்தால் எந்த பசையாலும் அதை சரிசெய்ய முடியாது ஏனெனில் இதயம் ஒரு உணர்ச்சிபூர்வமான உள்ளடக்க விஷயம் இது சில வெளிப்புற முகவர்களால் சரிசெய்ய முடியாது மனித உறவுகள் உணர்ச்சிகளால் உருவாக்கப்படுகின்றன பின்னர் உணர்ச்சிகள் நம் சொந்த கற்றைகள் மற்றும் வேலிகளில் சரிசெய்யக்கூடிய அல்லது மாற்றக்கூடிய பொருட்கள் போன்றவை அல்ல வாழ்க்கையிலும் ரிவைண்ட் அல்லது ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பட்டன் இல்லை ஓ நான் இப்போது இந்த நபரை காயப்படுத்துவேன் என்று நீங்கள் நினைக்க முடியாது ஆனால் நான் திரும்பிச் சென்று எல்லாவற்றையும் சரிபடுத்துவேன் நீங்கள் அந்த தருணத்திற்குச் சென்று அதை மீண்டும் மாற்ற முடியாது ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் செய்வேன் என்று நீங்கள் நினைக்க முடியாது நான் எதிர்காலத்திற்குச் செல்வேன் எல்லாவற்றையும் மாற்றுவேன் இவை அனைத்திற்கும் நான் திருத்தம் செய்வேன் நிகழ்காலம் முக்கியமானது என்பதை நீங்கள் உணர வேண்டும் நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருந்தால் உங்களைச் சுற்றியுள்ளவர்களுடன் உங்களை ஒருங்கிணைக்க முடிந்தால் உங்கள் கடந்த காலம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும் அது உங்களைத் துரத்தாது உங்கள் எதிர்காலம் எந்த கவலையும் இல்லாமல் உங்களை அழைத்துச் செல்லும் மற்றவர்களை நடத்துவது பற்றி நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புவது என்னவென்றால் உறவுகளின் அடிப்படையில் இரண்டு மூன்று விஷயங்கள் மிகவும் முக்கியமானவை ஒன்று பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் வைத்திருப்பது மற்றும் குழந்தைகள் தங்கள் பெற்றோருடன் வைத்திருப்பது உங்களில் பலருக்கு நான் சொன்ன கதைகள் பிடித்திருப்பதால் இரண்டு அல்லது மூன்று கதைகளை உங்களுக்குச் சொல்வதன் மூலம் இந்த தொகுதியை மீண்டும் முடிக்க விரும்புகிறேன் சில நேரங்களில் பெற்றோர்கள் தங்கள் எதிர்பார்ப்புகளில் நிறைய அனுபவம் கொண்டுள்ளனர் என்பதை விளக்குவதே முதல் கதை தந்தை ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் நான்காவது ஐந்தாவது முயற்சிக்குப் பிறகும் அவரால் ஆக முடியவில்லை தந்தை ஒரு பொறியாளராக வேண்டும் என்று விரும்பினார் தந்தை ஒரு டாக்டராக வேண்டும் என்று விரும்பினார் தந்தை ஜே யில் தேர்ச்சி பெற்று பின்னர் அகில இந்திய அளவில் பத்தாவது இடத்தைப் பிடிக்க விரும்பினார் ஆனால் தந்தையோ அல்லது தாயையோ அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ முடியவில்லை மேலும் அவர்கள் பூர்த்தி செய்யப்படாத லட்சியங்களையும் விரக்திகளையும் கொண்டுள்ளனர் அந்த நிறைவேறாத லட்சியங்களையும் விரக்திகளையும் தங்கள் குழந்தைகள் மீது திணிப்பதற்கு அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை மேலும் அவர்கள் தங்கள் லட்சியங்கள் மற்றும் அவர்களின் ஆசைகள் மற்றும் அவர்களின் உள் விருப்பங்களின்படி வளர குழந்தைகளை விட்டுவிட வேண்டும் எனவே இது ஒரு காரில் செல்லும் தந்தை மற்றும் மகனைப் பற்றியது பின்னர் தந்தை இந்த காரை முந்த முயலுங்கள் என்று மகன் கூறினார் எனவே தந்தை முயற்சித்தார் பின்னர் அவர் மகனிடம் இது ஒரு பிஎம்டபிள்யூ போன்றது என்று கூறினார் பின்னர் நமது கார் ஒரு சிறிய பழைய மாடல் கார் அதை வெல்ல முடியாது அப்பா இதை முயற்சித்தார் பின்னர் அவர் மிகவும் வேகமாக முயற்சிக்கிறார் பின்னர் அது ஒரு ஆடி என்பதை அவர் உணர்கிறார் பின்னர் நீங்கள் அதை செய்ய முடியாது தந்தையே நீங்கள் இதையும் முயற்சி செய்யுங்கள் எனவே அவர்கள் முயற்சித்தனர் பின்னர் தந்தை முயற்சிக்கிறார் பின்னர் அவர் இதை என்னால் முந்த முடியாது என்று கூறுகிறார் நான்கு ஐந்து கார்களை மகன் காட்டுகிறார் அவரால் முந்த முடியவில்லை பின்னர் மகன் தந்தையிடம் சொன்னான் உங்கள் கார் இந்த வேகத்தில் மட்டுமே செல்லக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் உணர்ந்தபோது மேலும் அதிக வேகத்தில் செல்லக்கூடிய வகையில் கட்டப்பட்ட மற்ற கார்களை முந்த முடியாது நான் படிப்பதில் மெதுவாக இருக்கிறேன் என்று நீங்கள் கூறும்போது என்னை மற்றவர்களுடன் ஏன் ஒப்பிடுகிறீர்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரின் மகன் வாசிப்பதிலும் திறன்களை கற்றுக்கொள்வதிலும் வேகமாக இருக்கிறார் என்று நீங்கள் ஒப்பிடும்போது நான் ஒரு குறிப்பிட்ட வழியில் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்பதை நீங்கள் உணரவில்லையா பின்னர் தந்தை தனது தவறை உணர்ந்தார் பின்னர் அவர் மன்னிக்கவும் என்று கூறினார் ஆனால் அது அனைத்து பெற்றோர்களுக்கும் விளக்கமளிக்கும் ஒன்று மற்றும் ஒரு அமைப்பு கலவை ஒரு மரபணு ஒப்பனை உள்ளது ஒரு சூழல் உள்ளது என்பதை நாம் உணர வேண்டும் இவை அனைத்தும் குழந்தையின் மனநிலைக்கு பங்களிக்கின்றன பெற்றோரின் மனநிலையை குழந்தைகளிடம் திணிப்பது நியாயமில்லை பின்னர் அவர்களுக்கு விரக்தியை ஏற்படுத்தவோ அல்லது பதட்டத்தை ஏற்படுத்தவோ கூடாது என்பதற்காக நான் இந்த கதையை உங்களுக்குச் சொன்னேன் ஆனால் அடுத்தது பெற்றோர் தரப்பிலிருந்து குறிப்பாக அவர்கள் பெரியவர்களாகும்போது இது ஒரு மென்மையான திறமை மட்டுமே இது உங்கள் EQ SQ அளவை தீர்மானிக்கும் என்று நான் கூறுவேன் மேலும் இது உங்கள் பல மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமை வளர்ச்சியை அனைத்து முன்மாதிரியான குணங்களின் அடிப்படையில் தீர்மானிக்கும் இது பெரியவர்களை நீங்கள் நடத்தும் விதம் மூத்த குடிமக்களை நீங்கள் நடத்தும் விதம் உங்களுக்கு இருக்கும் மரியாதை அவர்கள் மீது உங்களுக்கு இருக்கும் அன்பு ஆகியவற்றைப் பொறுத்தது காந்திஜியின் சத்தியத்தைப் பற்றிய எனது பரிசோதனையை நான் படித்தபோது காந்திஜியின் ஆளுமையைப் பற்றி ஒரு விஷயம் வியக்க வைத்தது என்னவென்றால் அவர் எப்போதும் பெரியவர்களின் தவறுகளுக்குக் கண்மூடித்தனமாக இருந்தார் பெரியவர்கள் மீதான அவரது அன்பாலும் மரியாதையாலும் வந்தது எனவே பெரியவர்கள் ஒரு தவறைச் செய்தால் அவர் வெறும் பார்வையற்றவராக இருந்தார் அவர் புகார் செய்யவில்லை அவர் அவர்களை சுட்டிக்காட்டவில்லை ஆனால் இன்றைய உலகில் உங்களுக்குத் தெரியும் எனவே அனைவரும் ஒருவருக்கொருவர் போட்டியிடுகிறார்கள் ஒரு மூத்தவர் மோசமான நினைவாற்றலினால் தவறு செய்தாலும் கூட எனவே சுற்றியுள்ள மக்கள் கோபப்படுகிறார்கள் அவர்கள் கோபப்படுகிறார்கள் அவர்கள் அந்த நபரைக் கூச்சலிடுகிறார்கள் அவர்கள் அந்த நபரை மிகவும் பதட்டப்படுத்துகிறார்கள் காசோலையில் சரியாக கையெழுத்திட முடியாமல் போனதற்காகவும் பேனாவைப் பிடிக்க முடியாமல் போனதற்காகவும் ஒரு மகள் மிகவும் கோபமடைந்த ஒரு கதையை நான் மீண்டும் நினைவில் கொள்கிறேன் எனவே நீங்கள் என் கையைப் பிடிக்க முடியுமா என்று அம்மா கூறுகிறார் கையொப்பத்தை என்னால் வைக்க முடியும் மகள் கோபப்படுகிறார் நான் அதை எத்தனை முறை செய்ய வேண்டும் என்று சொல்கிறாள் நீங்கள் அதை எளிதாக செய்ய முடியும் என்று உங்களுக்குத் தெரியாதா பின்னர் அம்மா பணிவுடன் கூறுகிறார் அந்த மகளிடம் கூறுகிறார் நீ கற்றுக் கொள்ளத் தொடங்கியபோது உன்னால் அதைச் செய்ய முடியவில்லை நூற்றுக்கணக்கான முறை நான் உன் கையைப் பிடித்தேன் பின்னர் நான் உன்னிடம் எதுவும் சொல்லவில்லை எனவே பெரும்பாலும் குழந்தைகள் தங்கள் சொந்த பெற்றோரால் எவ்வாறு பயிற்றுவிக்கப்பட்டார்கள் என்பதை மறந்துவிடுகிறார்கள் அவர்கள் சுதந்திரமாக மாறும் நிலையை அடையும் போது அவர்கள் பெற்றோரை விட மிகவும் பிரபலமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும்போது அவர்கள் பெற்றோரை விட பத்து மடங்கு பணம் சம்பாதிக்க முடியும் போது அவர்களின் பெற்றோரை விட நூறு மடங்கு அதிக நற்பெயர் பெறும் போது பின்னர் சில நேரங்களில் ஆணவம் அவர்களுக்கு வருகிறது இது அத்தகைய ஒரு மகனின் கதை அவர் மிகவும் ஆணவம் கொண்டவராக மாறினார் பின்னர் அவர் தனது தந்தையை விட மிகச் சிறப்பாகச் செய்திருக்கிறார் என்று நினைத்தார் அவர் தனது மகனின் தயவில் இருப்பதை தனது தந்தை உணர வேண்டும் என்று அவர் விரும்பினார் எனவே அவர் தனது தந்தையை உள்ளே வரவும் அடிக்கடி உட்காரவும் கூட அனுமதிக்கவில்லை அவர் பெரும்பாலும் அவரை தனது பெரிய ஆடம்பரமான பங்களாவுக்கு வெளியே வைத்திருந்தார் மேலும் அவர் தூங்கும் ஒரு சிறிய இடம் உள்ளது அவர் குளிரில் நடுங்குவார் அவரிடம் ஒரு செல்ல நாய் இருந்தது நாயும் தந்தைக்கு அருகில் கட்டப்பட்டிருந்தது அவர் என்ன செய்வார் என்றால் அவர் முதலில் நாய்க்கு உணவு கொடுப்பார் நாய் உணவை சாப்பிட்டு முடித்து பின்னர் அதே தட்டை எடுத்து பின்னர் அவர் தனது தந்தைக்கு உணவு வைக்கிறார் அவரை அவமதிக்க முடியும் என்பதைக் காண்பிப்பதற்காக அதை வழங்குகிறார் பின்னர் தந்தையால் இப்போது அதைப் பற்றி எதுவும் செய்ய முடியாது தந்தை எதுவும் சொல்லவில்லை எனவே அவர் ஒரு பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இருந்ததால் அவருக்கு உணவு கொடுக்க யாரும் இல்லை பின்னர் அவர் அதை சாப்பிடுகிறார் தந்தை வரும்போதெல்லாம் பேரன் இதைப் பார்ப்பார் அவர் நாய்க்கு உணவு கொடுப்பார் அவர் அதே தட்டைப் பயன்படுத்துவார் பின்னர் தனது தந்தைக்கு உணவு வைப்பார் பின்னர் தந்தையிடம் கொடுப்பார் ஒரு நாள் அவர் வெளியே வந்து தந்தை இறந்துவிட்டதைக் கண்டார் எனவே அவர் அவரை தகன மைதானத்திற்கு அழைத்துச் சென்றார் அவர்கள் அனைத்து இறுதி சடங்குகளையும் செய்தனர் பின்னர் அவர் வீட்டிற்கு திரும்பினார் அவர் வீட்டிற்கு வந்ததும் பின்னர் அவர் எல்லாவற்றையும் சுத்தம் செய்து கொண்டிருந்தார் பின்னர் அவர் நாய்க்கு ஒரு புதிய தட்டை வைத்திருந்தார் பின்னர் அவர் பழைய தட்டை வீசவிருந்தார் அந்த நேரத்தில் மகன் வந்து நாய் சாப்பிட்டுக் கொண்டிருந்த பழைய தட்டை எடுத்தார் அதில் மகனின் தாத்தாவும் அதைப் பயன்படுத்தினார் எனவே அவர் அதை எடுத்துக்கொண்டார் பின்னர் அவர் அதை தன்னுடன் வைத்திருக்க விரும்பினார் தந்தை ஆச்சரியப்பட்டார் பின்னர் அவர் மகனிடம் ஏன் இந்த தட்டை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று கேட்டார் இது ஒரு பயனற்ற தட்டு அதற்கு மகன் சொன்னான் உங்களுக்கு வயதாகும்போது நான் உங்களுக்கு எப்படி உணவைக் கொடுப்பேன் இந்த தட்டை பயன்படுத்தி நான் உங்களுக்கு உணவைக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் கதையின் ஒழுக்கத்தை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதையே பிற்காலத்தில் மற்றவர்களிடமிருந்து பெறுவீர்கள் தனது தந்தையை அவமதித்த மகனைப் பொறுத்தவரை பேரனான அவரது மகன் நீங்கள் மூத்தவர்களை நடத்த வேண்டிய வழி இதுதான் என்று உண்மையில் நினைத்தார் அவர் அதை தனது தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்டார் எனவே உங்கள் பெற்றோருக்கு வயதாகும்போது உணவு கொடுக்க நாய் சாப்பிடும் அதே தட்டை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் நினைத்தார் இந்த அழியாத அடையாளத்தை உங்கள் மனதில் இருந்து அகற்ற முடியாது என்று நான் சொன்னேன் உங்கள் நடத்தையைப் பார்ப்பதன் மூலம் குழந்தை என்ன நினைக்கிறது என்பதை நீங்கள் மாற்ற முடியாது எந்த எண்ணிக்கையிலான சொற்களைப் பயன்படுத்துவதன் மூலம் குழந்தை தனது மனதை மாற்றப் போவதில்லை இந்த பாடத்திட்டத்தின் இறுதி எண்ணங்களுக்கு வருவதற்கு முன்பு மற்றொரு சுவாரஸ்யமான கதையை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் ஒரு பணக்கார ஆடம்பரமான வணிகர் தனது தந்தையை ஒரு பழைய அனாதை இல்லத்தில் விட்டுச் செல்ல வந்த சூழ்நிலை இதுதான் ஏனென்றால் அவரது மனைவி அவரை சித்திரவதை செய்து வருவதாலும் மனைவி தனது தந்தையை வீட்டில் வைத்திருப்பது பிடிக்கவில்லை அவர்களுக்கிடையே போதுமான வாதங்கள் இருந்தன பல சண்டைகள் மற்றும் தந்தையே அவர் எங்காவது செல்வது நல்லது என்று நினைத்தார் பின்னர் அவர் மகனுக்கு பரிந்துரைத்தார் மகனும் சொன்னான் நான் உன்னை இந்த அனாதை இல்லத்தில் சேர்க்கிறேன் ஆனால் நான் உங்கள் மகன் என்று தவறாக அவர்களிடம் சொல்ல வேண்டாம் எனவே நான் ஒரு பணக்கார பையன் என்று மக்கள் நினைப்பார்கள் பின்னர் அது எனக்கு மோசமான பெயரை உருவாக்கும் அதே நேரத்தில் நீங்கள் அங்கு செல்லும்போது நான் உங்களை விட்டு வெளியேறி திரும்பி வருவேன் என்று கூறினார் நான் உங்களுக்கு உதவ முயற்சிக்கும் உங்கள் அண்டை வீட்டுக்காரர் பின்னர் நீங்கள் மற்றவர்களால் கைவிடப்பட்டீர்கள் என்று நீங்கள் அவர்களிடம் சொல்லுங்கள் எனவே நீங்கள் இப்போது ஒரு அனாதையாக இருக்கிறீர்கள் எனவே தந்தை அவர் சொன்ன எதையும் பொருட்படுத்தவில்லை குறைந்தபட்சம் நீங்கள் என்னை அவர்களின் வீட்டில் விட்டுவிடு எனவே மகன் வந்து பின்னர் அவரது துணியில் ஒன்று அல்லது இரண்டு பைகளை எடுக்கிறார் மேலும் அவரது மனைவியிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வருகிறது நீங்கள் அவரை விட்டு வெளியேறிவிட்டீர்களா என்று கேட்கிறார் எனவே விரைவாக திரும்பி வாருங்கள் நாம் ஒரு திரைப்படத்திற்குச் செல்ல வேண்டும் நாம் சில ஷாப்பிங் செய்ய வேண்டும் எனவே அந்த முதியவரை விட்டுவிட்டு விரைவாக வாருங்கள் எனவே அவர் சென்றார் பின்னர் தந்தை உள்ளே சென்றார் பின்னர் செல்லும் போது தந்தை அந்த அனாதை இல்லத்தின் உரிமையாளரால் ஈர்க்கப்பட்டார் பின்னர் அவர் அவரை மிகவும் நேர்த்தியாக வரவேற்றார் மேலும் அனாதை இல்லத்தின் உரிமையாளர் அவருடன் மிகவும் நல்ல நெருங்கிய நண்பர்கள் போல பேசுகிறார் அவர் அவரிடம் ஏதோ கேட்கிறார் பின்னர் அவர் உள்ளே சென்றார் எனவே மகன் சாமான்களை எடுத்துக் கொண்டான் பின்னர் அவர் சென்று அதை வைத்து வெளியே வந்தார் பின்னர் இந்த அனாதை இல்ல உரிமையாளர் தனது தந்தையை எப்படி அறிந்திருப்பார் என்று அவர் ஆர்வமாக இருந்தார் எனவே அவர் சென்று அவரை கேட்டார் ஐயா இந்த நபரை உங்களுக்கு எப்படித் தெரியும் பின்னர் அவர் உங்கள் உறவு என்ன என்று கேட்டார் அது என்ன என்று கேட்டார் அவர் உண்மையில் தனது தந்தை மற்றும் எல்லாவற்றையும் மறைக்க முயன்றார் ஆனால் மற்றவர் கூறினார் எனவே அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதைக் கேட்டதால் இந்த நபர் இதை நான் உங்களுக்குச் சொல்ல விரும்பவில்லை என்றாலும் நீங்கள் கேட்டதால் நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் எனவே இந்த நபர் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தார் பின்னர் அவருக்கு எந்த குழந்தையும் இல்லை அவர் தனது ஒரே மகனாக வளர்வதற்காக இந்த அனாதை இல்லத்திலிருந்து ஒரு குழந்தையை அழைத்துச் சென்றார் பின்னர் அவர் அவரை மிகுந்த அன்புடனும் பாசத்துடனும் வளர்த்தார் இப்போது அந்த மகனுக்கு என்ன நடந்தது என்று எனக்குத் தெரியவில்லை ஆனால் உங்களைப் போன்ற ஒருவர் வந்து அவரை இங்கு இறக்கிவிட்டார் எனவே மகன் உண்மையில் ஒரு அனாதை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அவரை தந்தை இந்த அனாதை இல்லத்திலிருந்து அழைத்துச் சென்றார் பின்னர் மகன் வளர்ந்தான் பின்னர் மிகவும் ஆணவம் கொண்டவனாகவும் பின்னர் மிகவும் கொடூரமானவனாகவும் மாறினான் தனக்கு இந்த வகையான பின்னணி இருந்திருக்கலாம் என்பதை அவர் உணரவில்லை பின்னர் அவர் வந்து பின்னர் அவரை இந்த அனாதை இல்லத்தில் விட்டுச் சென்றார் எனவே இவை மற்றவர்களை நடத்தும் கதைகள் குறிப்பாக நீங்கள் பெரியவர்களை நடத்துகிறீர்கள் என்றால் அவர்களுக்கு மரியாதை காட்ட முயற்சிக்கவும் அவர்களுக்கு உண்மையில் தகுதியான மரியாதையை வழங்கவும் முயற்சி செய்யுங்கள் இப்போது ஒரு இறுதி எண்ணமாக முழு பாடத்திட்டத்தையும் சுருக்கமாகக் கூறுவதற்குப் பதிலாக நான் மிகவும் பிரபலமான கவிஞரின் ஒரு கவிதையைப் படிக்கப் போகிறேன் பின்னர் முதலில் அதை விரைவாகப் படிக்கிறேன் பின்னர் உங்களுக்கு விளக்குகிறேன் இது இந்த 48 விரிவுரைகளில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கான ஒரு வகையான சுருக்கம் இது எனது இறுதி எண்ணங்கள் இந்த கவிதையின் முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்தால் நான் உண்மையில் எனது பாடத்திட்டத்தை திறம்பட கற்பித்திருக்கிறேன் இந்தக் கவிதையைப் படிக்கிறேன் இதை நான் உங்களுக்கு மிக விரைவாக விளக்குகிறேன் நீங்கள் மெதுவாக இறக்க ஆரம்பிக்கிறீர்கள் நீங்கள் பயணம் செய்யாவிட்டால் நீங்கள் வாசிக்கவிட்டால் நீங்கள் வாழ்க்கையின் ஒலிகளைக் கேட்கவில்லை என்றால் நீங்கள் உங்களைப் பாராட்டவில்லை என்றால் நீங்கள் மெதுவாக இறக்கத் தொடங்குகிறீர்கள் நீங்கள் உங்களை சுய மரியாதையை கொல்லும்போது மற்றவர்களை உங்களுக்கு உதவ அனுமதிக்காதபோது நீங்கள் மெதுவாக இறக்கத் தொடங்குகிறீர்கள் நீங்கள் உங்கள் பழக்கவழக்கங்களுக்கு அடிமையாக மாறினால் ஒவ்வொரு நாளும் ஒரே பாதையில் நடக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் வழக்கத்தை மாற்றவில்லை என்றால் நீங்கள் வெவ்வேறு வண்ணங்களை அணியவில்லை என்றால் அல்லது உங்களுக்குத் தெரியாதவர்களிடம் பேசவில்லை என்றால் நீங்கள் மெதுவாக இறக்கத் தொடங்குகிறீர்கள் உங்கள் கண்களை ஒளிரச் செய்யும் ஆர்வத்தையும் கொந்தளிப்பான உணர்ச்சிகளையும் நீங்கள் உணருவதைத் தவிர்த்தால் உங்கள் இதயம் வேகமாக துடிக்கும் நீங்கள் மெதுவாக இறக்கத் தொடங்குகிறீர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றவில்லை என்றால் உங்கள் வேலையிலோ அல்லது உங்கள் அன்பிலோ நீங்கள் திருப்தி அடையாதபோது நிச்சயமற்ற தன்மைக்கு பாதுகாப்பானதை நீங்கள் ஆபத்தில் வைக்கவில்லை என்றால் நீங்கள் ஒரு கனவுக்குப் பிறகு செல்லவில்லை என்றால் நீங்கள் உங்களை அனுமதிக்கவில்லை என்றால் உங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது விவேகமான ஆலோசனையிலிருந்து தப்பிக்க நீங்கள் மெதுவாக இறக்கத் தொடங்குகிறீர்கள் இது மிகவும் பிரபலமான கவிஞர் பாப்லோ நெருடாவிடமிருந்து நம்முடைய பாடத்துடன் அது எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது என்பதை விரைவில் உங்களுக்கு விளக்குகிறேன் idhan அர்த்தம் நீங்கள் மெதுவாக இறக்கத் தொடங்குகிறீர்கள் நீங்கள் படிப்படியாக இறந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பயணம் செய்யாவிட்டால் பயனற்றதாகிவிடுகிறீர்கள் நீங்கள் வெளியே சென்று வெவ்வேறு நபர்களைப் பார்க்கவில்லை என்றால் நீங்கள் படிக்கவில்லை என்றால் எனவே வாழ்க்கையின் ஒலிகளைக் கேட்கவில்லை என்றால் நீங்கள் படிக்கவில்லை என்றால் அது உண்மையில் மற்றும் அடையாள ரீதியாக உங்கள் மூளை மரணத்திற்கு சமம் எனவே வாழ்க்கையின் ஒலிகள் பறவைகளின் சூழலில் இருந்து குழந்தைகளிடமிருந்து பெரியவர்களிடமிருந்து வருகின்றன வாழ்க்கையின் ஒலிகளைக் கேட்க முடியாவிட்டால் நட்பிலிருந்து வரும் வாழ்க்கையின் ஒலிகளை நீங்கள் பாராட்டவில்லை என்றால் நல்ல மனித உறவுகள் நீங்கள் எப்போதும் சுய விமர்சனம் செய்தால் நீங்கள் எப்போதும் உங்களைப் பற்றி குறைந்த சுயமரியாதையை வைத்திருந்தால் நீங்கள் எப்போதும் ஒருவரிடம் பொறாமைப்படுகிறீர்கள் என்றால் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப உங்களால் பொருந்த முடியாது உங்கள் நிலையை அதிகரிக்க முடியாது நீங்கள் மெதுவாக இறக்கத் தொடங்குகிறீர்கள் மற்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய நீங்கள் விரும்பாத போது உங்கள் சுயமரியாதையைக் கொல்லும்போது நீங்கள் மெதுவாக இறக்கத் தொடங்குகிறீர்கள் நீங்கள் மெதுவாகb இறக்கத் தொடங்குகிறீர்கள் எனவே சில நேரங்களில் நீங்கள் உதவி பெறுவதன் மூலம் அது ஒரு பலவீனம் என்று நினைப்பதற்குப் பதிலாக மற்றவர்களிடமிருந்து உதவியைப் பெற வேண்டும் உதவியை எடுத்துக்கொள்வதன் மூலம் அவர்கள் உங்களை குணப்படுத்த உதவுகிறீர்கள் மேலும் நீங்கள் உங்கள் பழக்கவழக்கங்களுக்கு அடிமையாக மாறினால் உங்களுக்கு உதவ அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறீர்கள் எனவே ஒரு வாரத்திற்கான முழுமையான தொகுதியான எங்கள் பழக்கவழக்க அலகுக்குச் செல்லுங்கள் தொகுதிக்குச் செல்லுங்கள் எனவே நீங்கள் உங்கள் கெட்ட பழக்கங்களை மாற்ற முடியாவிட்டால் நீங்கள் அடிமையாக மாறுவீர்கள் அதே வழியில் தினமும் நடந்து செல்வீர்கள் நீங்கள் மீண்டும் மீண்டும் அதே காரியத்தைச் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் வழக்கத்தை மாற்றாவிட்டால் நீங்கள் உண்மையில் இறந்துவிடுகிறீர்கள் நீங்கள் வெவ்வேறு வண்ணங்களை அணியவில்லை என்றால் வெவ்வேறு ஆடை அணிவது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வெவ்வேறு பாத்திரங்களை முயற்சிக்கவும் உங்கள் வாழ்க்கையில் வெவ்வேறு அபாயங்களை எடுக்க முயற்சிக்கவும் அல்லது உங்களுக்குத் தெரியாதவர்களுடன் பேச வேண்டாம் அதாவது உங்கள் மென்மையான தகவல்தொடர்பு திறன்களைப் பயன்படுத்துவது வெவ்வேறு கலாச்சாரத்தைச் சேர்ந்தவர்களைச் சந்தித்து வெவ்வேறு பகுதிகளுக்குச் செல்வது நீங்கள் முன்பு பார்த்திராத வெவ்வேறு நபர்களுடன் பேசாவிட்டால் நீங்கள் உணர்ச்சியைத் தவிர்த்தால் நீங்கள் மெதுவாக இறக்கத் தொடங்குகிறீர்கள் என்று ஆசிரியர் கூறுகிறார் எனவே சிலர் மனித உறவுகளில் மற்றும் கொந்தளிப்பான உணர்ச்சிகளில் ஈடுபட பயப்படுகிறார்கள் சிலர் உறவுகளைத் தவிர்க்கிறார்கள் அது உங்களை காயப்படுத்தும் என்று அஞ்சுகிறார்கள் எனவே மீண்டும் அவர் உங்கள் கண்களை ஒளிரச் செய்யும் விஷயங்களைச் சொல்கிறார் எனவே சில நேரங்களில் நீங்கள் துக்கத்தை வாழ்க்கையின் இயல்பான பகுதியாக எடுத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் இதயம் வேகமாக துடிக்கிறது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றாவிட்டால் மெதுவாக இறக்கத் தொடங்குகிறீர்கள் எனவே வாழ்க்கையை அடிக்கடி மாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் எனவே எடுத்துக்காட்டாக உங்கள் வேலையிலோ அல்லது உங்கள் வாழ்க்கையிலோ நீங்கள் திருப்தி அடையாதபோது எனவே உங்களை திருப்திப்படுத்தாத மற்றும் விரக்தியை ஏற்படுத்தும் விஷயங்களில் ஒட்டிக்கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை நீங்கள் எப்போதும் உங்கள் வசதியான மண்டலத்தில் இருப்பீர்கள் நீங்கள் அதை விட்டு வெளியேற விரும்பவில்லை என்ற நிச்சயமற்ற அச்சத்திற்கு பாதுகாப்பானதை நீங்கள் ஆபத்தில் வைக்கவில்லை என்றால் அதை மாற்ற வேண்டிய தருணம் இது எனவே உங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது விவேகமான ஆலோசனை பெற்றோர்கள் வழங்கிய ஆலோசனை ஆசிரியர்கள் வழங்கிய ஆலோசனை முதலாளிகள் வழங்கிய ஆலோசனை ஆகியவற்றிலிருந்து விலகிச் செல்ல உங்களை நீங்கள் அனுமதிக்கவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை கற்பனை செய்தாலும் ஒரு கனவைப் பின்தொடரவில்லை என்றால் நீங்கள் படிப்படியாக இறந்துவிடுவீர்கள் எனவே உங்களுக்கு ஆலோசனை வழங்க நிறைய பேர் உள்ளனர் ஆனால் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றை நீங்கள் சிந்திக்க வேண்டும் மேலும் அந்த வகையான ஆலோசனையைத் தவிர்த்து உங்கள் சொந்த வாழ்க்கையை வாழ முயற்சிக்க வேண்டும் இல்லையென்றால் நீங்கள் மெதுவாக இறக்கத் தொடங்குகிறீர்கள் எனவே நீங்கள் மெதுவாக இறக்க விரும்புகிறீர்களா அல்லது மிகவும் வேகமான வாழ்க்கையில் சுறுசுறுப்பாகவும் கடுமையாகவும் வாழ விரும்புகிறீர்களா என்ற எண்ணத்தை நான் உங்களிடம் விட்டுச் செல்கிறேன் எனவே நான் சொன்ன முதல் பாடத்திலிருந்து தொடங்கி கடைசி பாடம் வரை நமது பாடங்களை மறுபரிசீலனை செய்யுங்கள் இந்த கவிதை நான் உங்களுக்குச் சொல்ல முயற்சித்ததை மிகவும் பொருத்தமாக தொகுக்கிறது முழு பாடத்திட்டமும் உங்களுக்கு பிடித்திருந்தால் இது முழுமையாக முடிந்த பிறகு தொடங்கும் அடுத்த பாடத்திட்டத்தில் சேருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது உங்கள் மென்மையான திறன்களையும் ஆளுமையையும் மேம்படுத்தும் உயர் மட்டத்தில் சற்று இருக்கும் எனவே நீங்கள் இப்போது வளர்ந்துள்ளீர்கள் ஆனால் நீங்கள் மேம்படுத்த வேண்டும் உங்கள் திறன்களை நீங்கள் மேம்படுத்த வேண்டும் எனவே அந்த பாடநெறி மிகவும் தொழில்முறை மட்டத்திலும் அதைச் செய்ய உதவும் இந்த வீடியோக்களைப் பார்த்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன் நீங்கள் மிகவும் பொறுமையாக இருந்தீர்கள் நீங்கள் மிகவும் தீவிரமாக பங்கேற்கிறீர்கள் மேலும் இந்த விரிவுரைகள் அனைத்தையும் மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் மிகவும் பயனுள்ள முறையில் செய்ய நீங்கள் உண்மையில் என்னை ஊக்கப்படுத்தியுள்ளீர்கள் இது உங்கள் பின்னூட்டத்திற்கு மட்டுமே உங்கள் பின்னூட்டத்திற்கு மிக்க நன்றி நீங்கள் எப்போதும் செய்வது போல உங்கள் பின்னூட்டத்தையும் அனுப்பலாம் எனவே நீங்கள் அனைத்து வெற்றிகளையும் பெற விரும்புகிறேன் நீங்கள் நெருக்கடியில் இருக்கும்போதெல்லாம் இந்த விரிவுரைகள் உங்களுக்கு உதவும் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு உதவும் சில குறிப்பிட்ட விரிவுரைகளைப் பாருங்கள் எனக்கு தொடர்ந்து எழுதுங்கள் மேலும் சாத்தியமான எந்த வடிவத்திலும் நான் உங்களுக்கு உதவ முடிந்தால் நான் உங்களுக்கு எந்த வகையிலும் உதவ முயற்சிப்பேன் அனைத்து வெற்றிகளுக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் இந்த வீடியோக்கள் அனைத்தையும் பார்த்ததற்கு நன்றி குறிப்பாக இந்த வீடியோ அடுத்த பாடத்திட்டத்தில் உங்களைப் பார்ப்போம் மீண்டும் நன்றி ஒரு நல்ல நாள் அமையட்டும்